விரிவுரை 01 பொறியியல் வரைதல் அறிமுகம் அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் பதிவு பாடத்திற்கு வருக டி கரக்பூரின் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையைச் சேர்ந்தவர் ராஜராம் லக்கராஜு இந்த பாடத்திட்டத்தில் ஒரு வரைபடத்தைப் பார்த்து அதை கலை வரைபடத்துடன் ஒப்பிடுவதற்கான தொழில்நுட்ப வழியைப் பற்றி அறிந்து கொள்வோம் 1 வது சொற்பொழிவில் பொறியியல் வரைபடத்தின் அறிமுகத்தை நாங்கள் மறைக்கப் போகிறோம் பொறியியல் வரைதல் என்பது பொறியாளர்களுக்கு ஒரு முக்கிய அங்கமாகும் உங்களிடம் என்ன யோசனைகள் இருந்தாலும் அதை வரைபடங்கள் மற்றும் ஓவியங்கள் மூலம் வெளிப்படுத்துகிறீர்கள் வடிவமைப்பு உற்பத்தி நுட்பங்கள் மற்றும் பொறியியல் வரைபடத்தை உள்ளடக்கிய பல விஷயங்கள் போன்ற பல பொறியியல் அம்சங்களை இது உள்ளடக்கியது உதாரணமாக நீங்கள் விண்வெளி பொறியியலைப் பார்க்கிறீர்கள் என்றால் எரிவாயு விசையாழி கத்திகள் மற்றும் விமானத்தின் இறக்கைகள் பல அம்சங்கள் இருக்கும் இவை வெகுஜன உற்பத்தியில் இருக்க வேண்டும் அதற்காக செயல்முறை மறுபடியும் தொழில்நுட்ப வரைபடங்கள் தேவை மேலும் நோக்கத்திற்கான பொறியியல் வரைதல் உற்பத்தி வரிகளுக்கு வழங்கப்படும் வரைபடங்களின் சரியான கட்டுமானத்தை உருவாக்க உதவுகிறது இதேபோல் வேதியியல் பொறியியல் செயல்முறைகளில் பல வெப்ப மற்றும் வெகுஜன பரிமாற்ற உபகரணங்கள் இருக்கும் அவை சரியாக இனப்பெருக்கம் செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு வடிவமைப்பிலும் எப்போதும் சகிப்புத்தன்மை இருக்கும் ஆனால் இந்த பொறியியல் வரைபடங்கள் மூலம் அதைக் குறைக்க முடியும் இதேபோல் சிவில் மற்றும் கட்டடக்கலை பொறியியலாளர்களுக்கு கட்டிடத்தின் வடிவங்களை உருவாக்குவது ஒரு முக்கிய அங்கமாகும் இதுபோன்ற வரைபடங்களை அடைய பொறியியல் வரைதல் உதவுகிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகியவற்றுக்கு கூட பொறியியல் வரைதல் அவசியம் பல சில்லுகள் மின்தடையங்கள் ஒருங்கிணைந்த சுற்றுகள் தொழில்களில் ஒழுங்காக தயாரிக்கப்பட வேண்டும் அவை ஓவியங்களை வரைவதற்கு கவனமாக வழி தேவை கருத்துக்களைக் குறிக்கும் எங்கள் பாடநெறி அத்தகைய தொழில்நுட்ப பொறியியலாளர்களுக்கானது அவர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் இந்த கலையை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் இந்த பாடத்திட்டத்தில் கோடுகள் வளைவுகள் மற்றும் பல்வேறு இயந்திர பாகங்களை எவ்வாறு வரையலாம் என்பதைக் கற்றுக்கொள்வோம் ஆர்த்தோகிராஃபிக் புள்ளிகள் கோடுகள் விமானங்கள் கணிப்புகள் கொள்கை மற்றும் துணைக் காட்சிகள் கொடுக்கப்பட்ட திசையில் காட்சிகள் பிரிவுக் காட்சிகள் கோடுகள் விமானங்கள் மற்றும் திடப்பொருட்களின் குறுக்குவெட்டு ஆகியவற்றைப் பார்க்கவும் முயற்சிப்போம் மேற்பரப்புகளின் வளர்ச்சி பரிமாணங்களை எவ்வாறு வழங்குவது பொருத்தம் மற்றும் சகிப்புத்தன்மையை எவ்வாறு பிரதிநிதித்துவம் செய்வது இந்த கணினி கிராபிக்ஸ் வரைய கணினிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் பார்க்க முயற்சிப்போம் சட்டசபை மற்றும் வடிவமைப்பு நடைமுறையின் அடிப்படையில் ஒரு சிறிய அடிப்படை கைகளையும் நாங்கள் காண்போம் பொறியியல் வரைபடங்கள் தொழில்நுட்ப வரைபடத்தின் நுட்பங்களையும் நிலையான நடைமுறையையும் கற்க மாணவர்களுக்கு உதவுகிறது விரிவுரைகளின் முடிவில் ஒருவர் பணிபுரியும் சட்டசபை வரைபடத்தைப் படிக்கவும் மல்டிவியூ ஆர்த்தோகிராஃபிக் வரைபடங்களில் இயந்திரக் கூறுகளைக் குறிக்கவும் கருத்தியல் வடிவமைப்பு ஓவியங்களை உருவாக்கவும் சட்டசபை வரைபடங்களை உருவாக்கவும் முடியும் தொழில்நுட்ப வரைபட திறன்களைக் கற்றுக்கொள்வதும் வரைபடங்களைக் குறிக்க SOLIDWORKS மென்பொருள் போன்ற கணினிகளைப் பயன்படுத்துவதும் இதன் நோக்கம் இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் 12 தொகுதிகளை உள்ளடக்குகிறோம் 1 பொறியியல் வரைபடங்களுக்கு அறிமுகம் கூம்பு பிரிவுகளை எவ்வாறு புரிந்துகொள்வது மற்றும் அவற்றை எவ்வாறு பிரதிநிதித்துவம் செய்வது என்பது குறித்த 2 தொகுதிகள் ஆர்த்தோகிராஃபிக் திட்டங்களில் 2 தொகுதிகள் இதில் பிரிவுகள் மற்றும் பிரிவுக் காட்சிகளை ஒரு தனி தொகுதியாக உள்ளடக்கியது மற்றும் ஐசோமெட்ரிக் திட்டங்களை எவ்வாறு பிரதிநிதித்துவம் செய்வது கணினி கிராபிக்ஸ் பற்றிய கண்ணோட்டத்தில் 4 தொகுதிகள் அதாவது கணினி கிராபிக்ஸ் பற்றி அறிந்து கணினி மென்பொருளைப் பயன்படுத்தி அவற்றை வரைதல் மற்றும் ஒரு குறிப்பிட்ட சிக்கலைத் தேர்ந்தெடுத்து வடிவமைப்பு திட்டத்தைச் செய்வதற்கான 2 தொகுதிகள் நாங்கள் பின்பற்றிய நிலையான பாடப்புத்தகங்கள் என் பட் மற்றும் பிறரின் பொறியியல் வரைதல் ஆட்டோகேடில் பொறியியல் கிராபிக்ஸ் டி குல்கர்னி மற்றும் பலர் ஒன்வோப்லு சி சி பிரஸ் வழங்கிய திடமான படைப்புகளின் அறிமுகம் அதற்கும் மேலாக பல ஆன்லைன் ஆதாரங்களை ஒரு விரிவான வழியில் மறைக்கப் பயன்படுத்தினோம் இந்த குறிப்புகள் மற்றும் பொருட்களை நாங்கள் எங்கு பயன்படுத்தினோம் நாங்கள் பொருத்தமான முறையில் பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளோம் மேலும் சிலர் அவற்றை ஒப்புக் கொண்டனர் பொறியியல் நடைமுறைகள் கடந்த சில நூறு ஆண்டுகளில் உள்ளன எனவே இந்த ஆதாரங்களை நாங்கள் பொருத்தமான முறையில் ஒப்புக் கொண்டுள்ளோம் ஒப்புதலின் அடிப்படையில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தயவுசெய்து எங்களை மன்னிக்கவும் முதல் தொகுதி பொறியியல் வரைபடங்களின் அறிமுகத்தை உள்ளடக்கியது அதில் வரைதல் கருவிகள் எழுத்துக்களை எவ்வாறு பயன்படுத்துவது எந்த வகையான ஆவணங்கள் பொறியியல் வரைபடத்திற்கு நாம் விண்ணப்பிக்க வேண்டும் மற்றும் வடிவியல் வளைவுகளின் பரிமாணத்தையும் சகிப்புத்தன்மையையும் குறிக்கும் ஒரு கலை வழியில் நாங்கள் ஓவியங்களை வரைகிறோம் எடுத்துக்காட்டாக ஒரு கலைஞரால் வரையப்பட்ட ஒரு ராக்கெட்டை அந்த ராக்கெட்டிலிருந்து வெளியேறும் வாயு இருக்கும் என்பதை இங்கே நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் இதனால் நியூட்டனின் 3 வது விதியின் காரணமாக வேகத்தை அளிக்கிறது ராக்கெட் மேல்நோக்கி பறக்கிறது இங்கே ராக்கெட் வடிவம் தன்னிச்சையானது இது திறமையான வடிவமைப்பாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களுக்குத் தெரியாது ஆனால் பொறியியல் வரைதல் திறமையான வடிவமைப்புகளை உள்ளடக்கியது குறைந்தபட்சம் காற்றியக்கவியல் மாதிரிகள் நிலைத்தன்மை கட்டமைப்பு வலிமை மற்றும் பல பிரதிநிதித்துவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் எதையும் வடிவமைக்க நாங்கள் முதலில் நியூட்டன் மெக்கானிக்ஸ் போன்ற கொள்கைகளைப் பயன்படுத்துகிறோம் அங்கிருந்து பொருளின் அளவு மற்றும் குறுக்குவெட்டு பகுதிகளை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அவை அழுத்தங்களையும் சக்திகளையும் தடுத்து நிறுத்த முடியும் அங்கிருந்து யதார்த்தமான பிரதிநிதித்துவத்தை வரைய முயற்சிக்கவும் அங்கிருந்து நாங்கள் உற்பத்தி வரிகளுக்கு சமர்ப்பிக்கிறோம் மேலும் உற்பத்தி மற்றும் உற்பத்தி கோடுகள் அந்த வகையான பொருளை உருவாக்குகின்றன பொறியியல் வடிவமைப்பிற்கு மீண்டும் மீண்டும் தேவை எடுத்துக்காட்டாக ராக்கெட்டைப் பார்க்கும் பொறியியல் வழி வரைபடத்தைக் குறிக்கும் கலை வழியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது இங்கே ஒரு எளிய ராக்கெட் பல பகுதிகளைக் கொண்டுள்ளது இந்த ராக்கெட்டை வடிவமைக்க இங்கே மையம் மறு நுழைவு வடிவம் ஒருவேளை சிறகு மற்றும் ஒருங்கிணைந்த கூறுகள் மற்றும் பல கூறுகள் ஈடுபடும் இந்த ராக்கெட்டின் பிரிவு பார்வையும் முக்கியமானது அவர்களில் சிலருக்கு உந்துசக்திகள் உள்ளன அவற்றில் சில உடல் ஆதரவுகள் உள்ளன அவற்றில் சில கோர்கள் உள்ளன அவற்றில் சில கூம்பு வடிவ வடிவங்களைக் கொண்டுள்ளன மற்றும் பல வெட்டு பிரிவு கூட பல பொறியியல் உபகரணங்களைக் கொண்டுள்ளது இந்த விஷயங்கள் அனைத்தும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும் மற்றும் ஒரு ராக்கெட்டை மீண்டும் உருவாக்க விரும்பினால் இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் எனவே கலை வழி எப்போதும் நன்றாகவும் எளிமையாகவும் இருக்கும் பொறியியல் வழி மிகவும் சிக்கலான வரைபடங்கள் ஒவ்வொரு கூறுகளும் சரியாக என்ன செய்கின்றன மற்றும் செய்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பரிமாணங்கள் என்ன அந்த வெட்டு பிரிவு எவ்வாறு தோன்றுகிறது இங்கே எடுத்துக்காட்டாக பொறியியல் வழியைப் பொறுத்தவரை சில கோடுகள் அம்புகள் நிம்பஸ் போன்ற பரிமாணங்களைக் குறிக்கின்றன அவற்றில் சில தலைப்புகள் கூறுகள் பிரிவுக் காட்சிகள் போன்றவை யார் அதைச் செய்தார்கள் அதன் முக்கிய கூறுகள் என்ன மற்றும் பல எங்கள் பொறியியல் வரைதல் என்பது விஷயங்களை வரைதல் மற்றும் வரைபடங்களைக் குறிக்கும் இந்த அடிப்படை திட்டத்தைப் பற்றி அறிந்து கொள்வது மறுபரிசீலனை செய்ய தயாரிப்பு உற்பத்தியின் அனைத்து கட்டங்களும் வரைகலை வடிவத்தில் உற்பத்தியின் அடிப்படை யோசனையின் வெளிப்பாட்டை உள்ளடக்கியது இது பொறியியல் வரைதல் மற்றும் மேலும் வடிவமைப்பு என பரவலாக அறியப்படுகிறது தற்போதைய பாடநெறி தொழில்நுட்ப வரைதல் திறன் மற்றும் கணினி கிராபிக்ஸ் ஆகியவற்றில் உள்ள அடிப்படைக் கருத்துகளைக் கற்றுக்கொள்ள மாணவர்களைத் தயார்படுத்துகிறது உதாரணமாக ஒரு விண்வெளி நிலையத்தைத் தேர்ந்தெடுப்போம் பூமியிலிருந்து 100 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு விண்வெளி நிலையத்தின் உண்மையான படம் இது இதில் சோலார் பேனல்கள் த்ரஸ்டர்கள் மற்றும் பல விஷயங்கள் உள்ளன நாம் அதை ஒரு சுருக்க அர்த்தத்தில் பார்த்தால் அது பல பகுதிகளின் ஒரு கூட்டமாகும் எடுத்துக்காட்டாக ஸ்கைலேப் 1950 கள் 1960 களில் பிரபலமான விண்வெளி நிலையத்தில் பல சோலார் பேனல்கள் கைரோஸ்கோப்புகள் மற்றும் கருவிகள் உள்ளன எடுத்துக்காட்டாக இது மைக்ரோமீட்டோராய்டு கவசங்கள் தூக்க பெட்டிகள் வார்டு அறைகள் கழிவு பெட்டிகள் விமான தொகுதிகள் பல அடாப்டர்கள் கட்டளை மற்றும் சேவை தொகுதிகள் தொலைநோக்கி அலகுகள் மற்றும் பட்டறை அலகுகள் ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் எனவே ஒவ்வொரு கூறுகளும் ஒருவர் அதை கவனமாக வரைய வேண்டும் இது சில வடிவமைப்பு நடைமுறைகளைப் பின்பற்றுகிறது மற்றும் புனையமைப்பு அலகு அல்லது உற்பத்தி தோழர்களுக்கு வழங்கப்படுகிறது பரிமாணங்களுடன் அந்த தொழில்நுட்ப வரைபடத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கூறுகளையும் ஒருவர் உருவாக்க முடியும் எந்தக் கூறு எதைக் கூட்ட வேண்டும் என்பதை அவர்கள் அறிவார்கள் பொதுவாக இந்த பொறியியல் வரைபடங்களில் ஏராளமான தனிப்பட்ட கூறுகள் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக இந்த ஸ்கைலாப்பைப் பொறுத்தவரை விண்வெளி நிலையத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கூறுகள் உள்ளன எந்தக் கூறு எங்கு கூடியிருக்க வேண்டும் என்பதை எந்த மனிதனும் நினைவில் கொள்வது எளிதல்ல இந்த கூறுகள் ஒரு தனி நபர் அல்லது ஒரு ஒற்றை அலகு கூட உருவாக்கப்படவில்லை இந்த வரைபடங்கள் பல்வேறு உற்பத்தி அலகுகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன மேலும் தனிப்பட்ட கூறுகள் செய்யப்படும் எனவே இந்தத் தொழில்களுக்கு இடையில் ஒத்திசைவு சிக்கல்கள் எப்போதும் உள்ளன மற்றும் பொறியியல் வரைபடங்கள் மூலம் தொடர்பு கொள்ளப்படுகின்றன எடுத்துக்காட்டாக இந்த இடது புறத்தில் இந்த தனிப்பட்ட கூறுகள் அனைத்தும் குறிப்பிடப்படும் பொறியியல் வரைபடத்தை நாங்கள் காண்பிக்கிறோம் இது தனித்தனியாக உந்துதல்களைக் கொண்ட பல துணை வரைபடத் தாள்களைக் கொண்டிருக்கும் தனித்தனியாக கைரோஸ்கோப்பைக் கொண்டிருக்கும் பெட்டக இடம் கொட்டைகள் மற்றும் போல்ட் கூட இந்தத் தொழில்களுக்கு தனித்தனியாக வழங்கப்படும் அந்த வரைபடங்களின் அடிப்படையில் அவை மாதிரியை மீண்டும் செய்கின்றன மற்றும் உள்ளமைவுகளை மீண்டும் உருவாக்குகின்றன எடுத்துக்காட்டாக நாங்கள் ஒரு காற்றாலை பண்ணையை எடுத்துக்கொண்டால் அதில் காற்றாலை விசையாழி கத்திகள் மற்றும் ஒரு பிந்தைய பெரிய இடுகை உள்ளது அவை சுமார் 50 மீட்டர் உயரம் இந்த காற்றாலை விசையாழி கத்திகளின் 20 மீட்டர் விட்டம் மற்றும் ஒரு காற்றாலை பண்ணை பல காற்று விசையாழிகளைக் கொண்டுள்ளது இந்த காற்றாலை விசையாழி கத்திகள் பின் மற்றும் பரிமாணங்கள் தெளிவாகக் குறிப்பிடப்பட்ட சகிப்புத்தன்மை மற்றும் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் ஆகியவற்றிற்கு ஒரு வரைபடத் தாள் இல்லாவிட்டால் ஒவ்வொரு காற்றாலை விசையாழிகளும் மீண்டும் குறிப்பிடப்பட்டு தயாரிக்கப்பட வேண்டும் எந்தவொரு உற்பத்தி அலகுக்கும் இதுபோன்ற வகையான மீண்டும் மீண்டும் வடிவங்களை இனப்பெருக்கம் செய்வது எளிதல்ல இது விசையாழிக்கு கூட மிகவும் சிக்கலான விவரங்களைக் கொண்டுள்ளது ஜெனரேட்டர் விண்ட் வேன்கள் குறைந்த வேக தண்டுகள் நாசெல் கோபுரங்கள் யவ் மெக்கானிசம் கியர்பாக்ஸ் மற்றும் பல அலகுகள் போன்றவை ஒவ்வொரு அலகு முறையாகவும் கூடியிருக்க வேண்டும் இந்த பொறியியல் வரைதல் பாடநெறி இந்த சட்டசபை விஷயங்களை எவ்வாறு செய்வது என்பதையும் தேவையான வரைபடங்களை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பதையும் உங்களுக்குக் கற்பிக்கிறது இந்த பாடத்திட்டத்தின் முடிவில் பொறியியல் வரைபடங்கள் பரிமாணங்கள் சகிப்புத்தன்மை பெட்டிகள் மற்றும் பிரிவுக் காட்சிகள் ஆகியவற்றைப் புரிந்துகொள்ளும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் நான் முன்பு குறிப்பிட்டது போல இது இயந்திர மற்றும் விண்வெளி பொறியியலுக்கு மட்டுமல்ல சிவில் பொறியியல் மற்றும் கட்டுமான வரைதல் கூட முக்கிய பங்கு வகிக்கிறது இங்கே இடது புறத்தில் மும்பையிலிருந்து பாந்த்ரா வொர்லி கடல் இணைப்பு போன்ற எளிய உதாரணம் காட்டப்பட்டுள்ளது இது மிக நீண்ட பாலத்தைக் கொண்டுள்ளது மற்றும் பல விட்டங்கள் மற்றும் நெடுவரிசைகள் உள்ளன பாந்த்ராவிற்கும் வொர்லிக்கும் இடையிலான தூரம் வலது பக்க சதித்திட்டத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது சுமார் 4 7 கிலோமீட்டர் இந்த இடைநீக்கங்கள் எங்கு உருவாக்கப்பட வேண்டும் பைலான் எங்கு உருவாக்கப்பட வேண்டும் இந்த பாலம் எவ்வாறு கட்டப்பட வேண்டும் என்பது போன்ற ஒரு திட்டவட்டமான வழியில் அனைத்தும் குறிப்பிடப்படுகின்றன இது ஒரு பொறியியல் வரைபடத்தின் ஒரு பகுதியாகும் சிக்கலான விஷயம் என்னவென்றால் இன்னும் பல உள் விவரங்கள் நடுவில் காட்டப்பட்டுள்ளன இது வெகுஜன போஸ் பரிமாணங்கள் தூண் முதல் தூண் இடங்கள் மற்றும் பலவற்றைக் கொண்டுள்ளது இந்த பாடத்திட்டத்தின் போது மாணவர் தொழில்களில் பயன்படுத்தப்படும் பொறியியல் வரைபடங்களைப் புரிந்துகொள்வதில் திறன்களை வளர்த்துக் கொள்வார் கணினிகளைப் பயன்படுத்தி அவற்றை வடிவமைப்பார் 3 டி பொருள்களை உருவாக்குவார் மற்றும் தொழில்நுட்ப வரைபடங்களின் காட்சி அம்சங்களைக் கொண்டிருப்பார் இவை நமது பாடத்தின் நோக்கங்கள்